வணக்கம் இந்த பாடத்தின் மற்றொரு தொகுதியான மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சர்க்யூட்களுக்கு வருக இதற்கு முந்தைய தொகுதியில் 1 போர்ட் மற்றும் 2 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்களைப் பற்றி விவாதித்தோம் இந்த தொகுதியில் நாம் அதை பற்றியான நமது விவாதத்தை தொடருவோம் பிறகு நாம் 3 போர்ட் சாதனங்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே 1 மற்றும் 2 போர்ட் நெட்வொர்க்குகள் உடைய S அளவுருக்களின் நிபந்தனைகளை நாம் பெற்றுள்ளோம் ஆகவே நாம் 3 போர்ட் சாதனங்களுக்கும் இதைச் செய்ய முயற்சிப்போம் எனவே 3 போர்ட் சாதனத்தில் அனைத்து போர்டுகளும் பொருந்தினால் பிறகு நம்முடைய S அளவுரு மேட்ரிக்ஸ் இது போன்று தெரியும் இப்போது கூடுதலாக நீங்கள் பார்த்தது எல்லா போர்டுகளுக்கும் பொருந்தக்கூடிய நிலை இதுதான் பின்னர் அது ரேசிப்ரோகல் ஆக இருந்தால் பின்னர் நம்மிடம் S12S21 என்றும் S 13S 31 என்றும் மற்றும் S 23 S 32 என்றும் இருக்கும் இதுவே ரேசிப்ரோசிடி இன் நிலையாகும் இது தவிர இது ஒரு லாஸ்ட் லஸ் ஆக இருந்தால் நம்மிடம் இருக்க வேண்டியது நாம் முன்பு கூறிய நிபந்தனையிலிருந்து இது தொடர்கிறது இந்த முழு விஷயம் 0 க்கு சமமாக இருக்கும் இப்போது இந்த 2 செட் சமன்பாடுகளின் சிக்கல் என்பது நான் முன்பு இந்த தொகுப்பை வரையறுத்து உள்ளேன் மற்றொரு தொகுப்பில் கூறியும் உள்ளேன எனவே இவை அனைத்தும் போர்டுகளுடன் பொருந்தியது ஆகவே இவை ரேசிப்ரோசிடி ஆகும் பிறகு இது லாஸ்லஸ் நிலை ஆகும் இந்த அனைத்து சமன்பாடுகளின் சிக்கலுக்கும் எந்த தீர்வும் இல்லை அது ஒரு பிரச்சினை எனவே இந்த சமன்பாடுகளுக்கு ஒரு தீர்வு இல்லை எனவே நாம் 3 ஐ யும் வைத்திருக்க முடியாது அதாவது பொருத்தம் ரேசிப்ரோசிடி லாஸ்லஸ் தன்மை அனைத்தையும் ஒன்றாக அடைய முடியாது எனவே தீர்வு என்ன தீர்வு என்னவென்றால் இந்த அளவுகோல்களில் சிலவற்றை நாம் தளர்த்தினால் பின்னர் அது சாத்தியமாகும் எனவே எல்லா போர்டுகளிலும் பொருந்தக்கூடியதாக இருக்க முடியாது என்றாலும் ஒரு போர்டில் பொருந்தக்கூடியதாக இருக்கலாம் 1 க்கு மிகாமல் அதனுடன் நாம் லாஸ்லஸ் மற்றும் ரேசிப்ரோசிடி தன்மையையும் கொண்டிருக்கலாம் எனவே நான் இதைப் போன்ற ஒரு சிறிய அட்டவணையை உருவாக்கினால் நான் லாஸ்லஸ் மற்றும் ரேசிப்ரோசிடி வேண்டும் என்றும் மற்றும் பிற விரும்பத்தக்க பொருந்துகிற புரோபர்டி வேண்டும் என்றாகிறது லாஸ்லஸ் மற்றும் ரேசிப்ரோசிடி கொண்ட ஒரு சாதனம் அத்தகைய ஒரு 3 போர்ட் சாதனம் Tee என்று அழைக்கப்படுகிறது லாஸ்லஸ் மற்றும் பொருந்தக்கூடிய சாதனம் ஒரு சர்குலேட்டர் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ரேசிப்ரோகல் மற்றும் பொருந்தக்கூடிய சாதனம் பவர் டிவைடர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த கலந்துரையாடலில் இருந்து இது ஒரு பவர் டிவைடர் எனவே நாம் இதை பின்னர் விரிவாக விவாதிப்போம் ஆனால் ஒரு முறை இங்கு திரும்பிச் செல்ல முடிந்தால் இதைப் பார்க்கவும் இது T எனப்படும் சாதனம் இந்த சாதனம் மட்டுமே அனைத்து போர்டுகளிலும் பொருத்தத்தை வழங்காது இருப்பினும் அது ஒரு போர்டுடன் பொருந்தியதாக இருக்கலாம் எனவே இப்போது இந்த எல்லா சாதனங்களையும் ஒவ்வொன்றாக விவாதிப்போம் நான் விவாதிக்க விரும்பும் முதல் சாதனம் Tee ஆகும் 2 பொதுவான வகை Tees இருந்தன ஒன்று E பிளேன் Tee என்று அழைக்கப்படுகிறது இப்போது E பிளேன் Tee என்பது ஒரு ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டியாகும் அதன் வடிவம் இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது மின்சார புலங்கள் மின்சார புலங்களுக்கான கட்டைவிரல் விதி இது போன்று இருக்கும் அவை எப்போதும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான மேற்பரப்புகளுக்கு இடையில் இருக்கும் எனவே இந்த ஒரு E பிளேன் Tee க்கு இந்த 2 மேற்பரப்புகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருப்பதால் அவை E பிளேன் Tee இல் மின்சார புலங்கள் இந்த 2 மேற்பரப்புகளுக்கு இடையில் இருக்கும் இருப்பினும் காந்தப்புலங்கள் இந்த மின்சார புலங்களுக்கு மையமாக உள்ளன எனவே பிளேன் இந்த Tee இல் உள்ளது எனவே இந்த மின்சார புல வரிகளுக்கு எடுத்துக்காட்டாகஇந்த மின்சார புலம் லைன்களை சுற்றி காந்தப்புலங்கள் சுழலும் இப்போது இது ஒரு E பிளேன் Tee ஆகும் ஒரே மாதிரியான வடிவமும் வேறுபட்ட அகலங்களை கொண்டுள்ள ஒரு வகையான அமைப்பு H பிளேன் Tee என்று அழைக்கப்படுகின்றன H பிளேன் Teeயில் மீண்டும் அதே கொள்கை பின்பற்றுகிறது அதாவது மின்சார புல கோடுகள் ஒவ்வொன்றும் மிக நெருக்கமான மேற்பரப்புகளுக்கு இடையில் உள்ளன மற்றும் காந்தப்புல கோடுகள் இதுபோன்று இருக்கும் அதாவது மின்சார புலங்களுக்கு மையமாக இருக்கும் எனவே இந்த கட்டமைப்பு H பிளேன் Tee என அழைக்கப்படுகிறது இப்போது S அளவுரு மேட்ரிக்ஸ்ஐ நாம் ஒரு வழித்தோன்றல் மூலம் காட்ட முடியும் ஆனால் நான் அதை வெறுமனே ஒரு E பிளேன் Teeக்கு குறிப்பிடுகிறேன் நாம் இந்த வரைபடத்திற்கு திரும்பிச் சென்று பார்த்தால் இந்த ஃபேஸ் வேறுபாடு இதை போர்ட் 1 என்றும் இது போர்ட் என்றும் இது போர்ட் 2 என்றும் இது போர்ட் 1 என்றும் மற்றும் இது போர்ட் 3 என்றும் குறிப்பிடுகிறது எந்தவொரு சிக்னலுக்கு இடையேயான ஃபேஸ் வேறுபாடு போர்ட் 2 இல் உள்ளீட்டு சக்தி இதுவானால் பின்னர் போர்ட் 1 மற்றும் போர்ட் 3 இல் இருந்து வெளியேறும் சிக்னலின் ஃபேஸ் வேறுபாட்டை பை ஃபேஸ் என்கிறோம் H பிளேன் Teeக்கு நம்மிடம் போர்ட் 2 க்குள் நுழையும் மின்சாரம் இருந்தால் பின்னர் போர்ட் 1 மற்றும் போர்ட் 3 க்கு இடையில் எந்த கட்ட மாற்றமும் இருக்காது இது ஒரு H பிளேன் Teeக்கு போர்ட் 3 ஆகும் இது போர்ட் 1 ஆகும் உங்களிடம் போர்ட் 2 க்குள் நுழையும் மின்சாரம் இருந்தால் மின்சாரம் அதன் வழியே வெளியேறும் போது போர்ட் 1 மற்றும் போர்ட் 3 க்கு இடையில் எந்த ஃபேஸ் மாற்றமும் இருக்காது எனவே இந்த அறிவைக் கொண்டு நான் E பிளேன் Teeயின் S அளவுரு மேட்ரிக்ஸை வெறுமனே குறிப்பிடுகிறேன் இது இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு E பிளேன் Teeக்கான S அளவுரு மேட்ரிக்ஸ் H பிளேன் Teeக்கான அளவுரு மேட்ரிக்ஸ் இந்த எதிர்மறை அறிகுறிகள் இங்கே இருக்காது என்பதைத் தவிர ஒத்ததாக இருக்கும் எனவே இதனால் எந்த ஃபேஸ் மாற்றமும் இல்லை என்பதைக் காட்டுகிறது இது S 23 என்றும் மற்றும் இது S 21 ஆகும் இங்கு இருக்கும் மைனஸ் குறியீடு போர்ட் 2 க்குள் நுழையும் போர்ட் 1 மற்றும் 3 க்கு இடையிலான ஃபேஸ் மாற்றம் 180 ° என்பதை காட்டுகிறது ஒரு H பிளேன் Teeக்கு மைனஸ் குறியை தவிர மற்றவை அனைத்தும் அதே மாதிரி இருக்கும் நான் கூறிய 3 போர்ட் சாதனங்களின் அடுத்த வகுப்பு சர்க்குலேட்டர்கள் எனவே ஒரு Teeக்கு அது ஒரு ரேசிப்ரோகல் மற்றும் லாஸ்ட்லெஸ் சாதனம் என்று பார்த்தோம் சர்க்குலேட்டரிற்கு இது ஒரு லாஸ்லெஸ் மற்றும் பொருந்தக்கூடியது ஆனால் ரேசிப்ரோகல் அல்ல எனவே Tee ரேசிப்ரோகல் மற்றும் லாஸ்ட்லெஸ் ஆனால் எல்லா போர்டுகளிலும் பொருந்தக்கூடியது அல்ல ஒரு சர்க்குலேட்டர் பொருந்தியது மற்றும் லாஸ்லெஸ் ஆனால் ரேசிப்ரோகல் அல்ல எனவே இது நாம் காணும் 1 வது ரேசிப்ரோகல் அல்லாத பொருள் இந்த பண்பை கொண்ட சில சிறப்பு பொருட்கள் அவை பேஷிவ் பொருட்கள் ஆனால் அலை வெவ்வேறு திசைகளில் ஒரே பொருளின் வழியாக பயணிக்கும் போது அறிமுகப்படுத்தப்பட்ட வெவ்வேறு துருவமுனைப்புகளின் காரணமாகும் அதன் காரணமாக மற்ற திசையில் பயணிக்கும் அலையினால் கிடைக்கும் மின் பரிமாற்றத்துடன் ஒப்பிடுகையில் அலை ஒரு திசையில் உள்ளே பயணிக்கும் அலையினால் வேறுபட்ட மின் பரிமாற்றத்தைப் பெறுகிறோம் எனவே ஒரு சர்க்குலேட்டரப் பொறுத்தவரை எல்லா போர்டுகளும் பொருந்தியுள்ளன என்று நான் சொன்னதால் நான் இது போன்ற S அளவுரு மேட்ரிக்ஸ் ஐ எழுத முடியும் இப்போது அது லாஸ்லெஸ் என்பதால் அது ஒற்றையாட்சி நிலையை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த சமன்பாட்டிலிருந்து பின்வரும் சமன்பாடுகளைப் பெறுகிறோம் இப்போது சில பொருத்தமான அளவீடுகளுடன் சுற்றறிக்கையின் பல்வேறு ஆர்ம்களை அளவிடுவதன் மூலம் நாம் வெவ்வேறு போர்டுகளில் ஃபேஸ் உறவுகளை மாற்றக்கூடும் இந்த சர்க்குலேட்டரக்கு நான் பெறும் இறுதி S அளவுரு மேட்ரிக்ஸை இவ்வாறு கொடுக்கலாம் சர்க்குலேட்டரின் சின்னம் இது போன்றது இது போர்ட் 3 இது போர்ட் 1 இது போர்ட் 2 மற்றும் நாம் பயன்படுத்தும் அம்பு மின்சார பரிமாற்றம் அனுமதிக்கப்பட்ட திசையை காட்டும் எனவே இந்த விஷயத்தில் இந்த S அளவுரு மேட்ரிக்ஸ் இலிருந்து காணப்படும் மின்சாரம் S 21 1 என்றும் ஆனால் S 21 0 என்றாகும் இதன் பொருள் என்னவென்றால் மின்சாரத்தை போர்ட் 1 இலிருந்து போர்ட் 2 க்கு மாற்ற முடியும் ஆனால் போர்ட் 2 இலிருந்து போர்ட் 1 க்கு மாற்ற முடியாது S 32 1 என்றும் ஆனால் S 23 0 என்றும் நாம் காண்கிறோம் எனவே மீண்டும் இதன் பொருள் என்னவென்றால் மின்சாரம் போர்ட் 2 இலிருந்து போர்ட் 3 க்கு மாற்ற முடியும் ஆனால் போர்ட் 3 இலிருந்து போர்ட் 2 க்கு மாற்ற முடியாது பிறகு S 13 1 என்றும் ஆனால் S 31 0 என்றாகும் இது மீண்டும் மின்சாரம் போர்ட் 3 இலிருந்து போர்ட் 1 க்கு மாற்ற முடியும் ஆனால் தலைகீழாக அல்ல இப்போது ஒரு சர்க்குலேட்டர் இன் சில பயன்பாடுகள் என்ன சர்க்குலேட்டர் இது மிகவும் புதுமையான சாதனமாகத் தோன்றினாலும் அது உண்மையில் மிகவும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் சில நேரங்களில் இந்த ரேசிப்ரோகல் அல்லாத சாதனங்கள் எப்போதும் விரும்பத்தகாததாக இருக்கும் இந்த சாதனங்களின் சில குறிப்பிட்ட பயன்பாடுகள் உள்ளன சில பயன்பாடுகளைப் பார்ப்போம் ஒன்று இது உங்கள் சர்க்குலேட்டர் என்று நீங்கள் கூறினால் போர்ட் 3 போர்ட் 2க்கு எதிர்மறை எதிர்ப்பை இணைக்கிறீர்கள் இப்போது எதிர்மறை எதிர்ப்பு எப்போதுமே உள்ளீடு ஏற்படுத்தும் இது என் B 3 என்றால் இது இந்த எதிர்மறை எதிர்ப்பிற்கு சென்றால் பின்னர் போர்ட் 3 இல் A3 இன்சிடென்ட் அலை ஏற்படும் ஆனால் சுமையிலிருந்து பிரதிபலிக்கும் இந்த அலையின் அளவில் இருக்கும்இது உண்மையில் B3 இன் அளவை விட அதிகமாக இருக்கும் ஏனெனில் காமா L அளவு 1 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே பேஷிவ் சாதனங்களுக்காக இதை நாம் பார்த்தோம் காமா L எப்போதும் 1 க்கும் குறைவான அளவு கொண்டது அப்படி என்றால் எதிர்ப்பு எதிர்மறையானது பிரதிபலிப்பு குணகத்தின் அளவு 1 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே அத்தகைய அமைப்பால் போர்ட் 1 க்குள் நுழையும் எந்த சமிக்ஞையும் போர்ட் 3 ஐ மட்டுமே கடக்க அனுமதிக்கப்படும் அந்த புள்ளியில் அது பெருக்கப்பட்டு மீண்டும் போர்ட் 2 க்கு அனுப்பப்படும் மற்றும் எந்தவொரு பரிமாற்றமும் போர்ட் 2 முதல் போர்ட் 1 வரை அனுமதிக்கப்டாது எனவே இது ஒரு பெருக்கி போல செயல்படும் பின்னர் மற்றொரு பயன்பாடு இருக்கக்கூடும் நான் பொருந்திய சுமையை 3 போர்ட்களில் உள்ள எனது சர்க்குலேட்டருடன் மீண்டும் இணைக்கிறேன் என்ன நடக்கிறது என்றால் மின்சாரம் போர்ட் 1 இலிருந்து போர்ட் 2 உடன் மாற்றப்படும் மற்றும் பிரதிபலிக்கும் பாகத்தில் போர்ட் 2 இலிருந்து பிரதிபலிக்கும் எந்த சமிக்ஞையும் போர்ட் 3 க்கு கடத்த மட்டுமே அனுமதிக்கப்படும் இந்த பொருந்திய சுமையில் அது உறிஞ்சப்படுகிறது எனவே இங்கிருந்து A3 பிரதிபலித்த அலை 0 ஆக இருக்கும் B 3 மட்டுமே இருக்கும் எனவே எந்த ஒற்றை போர்ட் 3 Z0 ஐ சந்தித்தவுடன் அந்த B3 இன் எந்த கூறுகளும் மீண்டும் பிரதிபலிக்காது எனவே இங்கே காமா L 0 ஏனெனில் அந்த A30 ஆக இருப்பதால் மின்சாரம் போர்ட் 1 முதல் போர்ட் 2 வரை மட்டுமே மாற்றப்படும் போர்ட் 2 இல் நடக்கும் எந்த பிரதிபலிப்பும் ஒருபோதும் போர்ட் 1 க்கு வராது எனவே இது ஒரு தனிமைப்படுத்தி போன்றது தனிமைப்படுத்தலுக்கான சின்னம் இது போன்றது இது ஒரு திட அம்பு குறி சர்க்குலேட்டர் இன் மற்றொரு பயன்பாடு பகிரப்பட்ட ஆண்டெனா என அழைக்கப்படுகிறது எனவே பகிரப்பட்ட ஆண்டெனா தகவல்தொடர்புகளில் நாம் அறிவோம் அதாவது டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் இரண்டிலும் ஒரே ஆண்டெனாவை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதைச் செய்ய நாம் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவருக்கான வெவ்வேறு நேர காலங்களை ஒதுக்க வேண்டும் இது பெரும்பாலும் ஒரு பிரச்சினையாக மாறும் ஏனெனில் அத்தகைய ஒதுக்கீட்டிற்கு நல்ல சுவிட்ச் தேவைப்படுகிறது மேலும் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவரின் சமிக்ஞைகளுக்கு இடையில் கசிவு இருக்கக்கூடாது எனவே அங்கு சர்க்குலேட்டர் உதவிக்கு வருகிறது இது எங்கள் ஆண்டெனாவாக இருந்தால் இது சமிக்ஞை செல்லும் பாதை என்று வைத்துகொண்டால் பரிமாற்றம் அனுமதிக்கப்படுகிறது மற்றும் ஆண்டெனாவால் பெறப்பட்ட எந்தவொரு சமிக்ஞையும் அதே வழியில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது அது அந்த ஆண்டெனாவால் பெறப்படுகிறது ரிசீவர் நன்கு பொருந்தியதாக வைத்துகொண்டால் எந்த கூறுகளும் இல்லாமல் பெறப்பட்ட சமிக்ஞை மீண்டும் டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பப்படும் மறுபுறம் டிரான்ஸ்மிட்டர் அது அனுப்பும் எந்த சமிக்ஞையும் ஆண்டெனா 1 ஐ அடையும் மற்றும் ஆண்டெனா நன்கு பொருந்தினால் அது எந்த பிரதிபலித்த அலைகளையும் அனுமதிக்காது அது எந்த பிரதிபலிப்பையும் திரும்ப அனுமதிக்காது எனவே அனுப்பப்பட்ட சமிக்ஞையின் எந்த கூறுகளும் ரிசிவர் ஆல் திரும்பப் பெறப்படாது அதனால் இது ஒரு டூப்ளெக்சர் செயல்படுத்தல் முறையாகும் இறுதியாக அடுத்தது நான் குறிப்பிட்ட 3 போர்ட்களின் 3 வது வகை இது அனைத்து போர்ட்களிலும் பொருந்தக்கூடியது மற்றும் ரேசிப்ரோகல் ஆனால் லாஸ்லெஸ் அல்ல அந்த வகையான சாதனம் ஒரு பவர் டிவைடர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ரேசிப்ரோகல் பொருந்தக்கூடியது ஆனால் லாஸ்ட்லஸ் அல்ல இப்போது பவர் டிவைடர் ஒரு பிரபலமான சர்க்யூட் எளிய எதிர்ப்பு நெட்வொர்க் சக்தி பிரிவை வழங்க முடியும் எனவே ஒரு எளிய எதிர்ப்பு பவர் டிவைடர் ஐ காண்போம் அனைத்து 3 போர்ட்களிலும் Z0 என்பது சிறப்பியல்பு மின்மறுப்பு ஆகும் மேலும் 3 எதிர்ப்புகள் கொண்ட மதிப்பு Z03 Z03 மற்றும் Z03 ஆகும் இப்போது ஒவ்வொன்றிற்கும் ஒரு சுமை Z0 ஐ ஒவ்வொரு போர்டுடன் இணைக்கும் பொழுது நீங்கள் சரிபார்க்கலாம் நான் இதை போர்ட் 2 என்றும் இதை போர்ட் 3 என்றும் இது போர்ட் 1 என்றும் கூறுகிறேன் நான் மின்மறுப்பு Z0 ஐ போர்டு 2 மற்றும் 3 இல் இணைத்தால் பின்னர் உள்ளீட்டு மின்மறுப்பு Zin ஐக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் பின்னர் Zin Z0 மற்றும் அது மற்ற எல்லா போர்டுகளுக்கும் உண்மையாக இருக்கும் எனவே இந்த வகையான பொதுவான செயலாக்கம் பவர் டிவிஷன் ஐ அடைகிறது மற்றும் அது மிகவும் எளியது ஆனால் இந்த செயல்படுத்தலில் உள்ள சிக்கல் என்னவென்றால் நாம் நம்முடைய ஸ்லைடிற்கு திரும்பிச் சென்றால்எந்தவொரு சிக்னலும் போர்ட் 1 இல் நுழையும் போது போர்ட் 2 மற்றும் 3 க்கு இடையில் சமமாக பிரிக்கப்படும் அல்லது எதிர்ப்புகளை சரிசெய்வதன் மூலம் போர்ட் 2 மற்றும் 3 க்கு இடையில் ஒரு பிரிவு விகிதத்தை நாம் கொண்டிருக்கலாம் ஆனால் போர்ட் 3 க்குள் நுழையும் எந்த சமிக்ஞையும் போர்ட் 2 இல் தோன்றும் கூறு ஆகும் கூடுதலாக போர்ட் 1 இல் தோன்றும் கூறுகளும் இருக்கும் பயன்பாடுகளில் என்ன நடக்கிறது என்றால் இந்த போர்ட் 2 மற்றும் 3 ஐ தனிமைப்படுத்துவது விரும்பத்தக்கது அந்த பவர் டிவிஷன் சிக்னல் போர்ட் 1 க்குள் நுழையும் போது மட்டுமே இது சாத்தியமாகும் ஆனால் சிக்னல் போர்ட் 3 க்குள் நுழையும் போது எந்தவொரு கூறும் போர்ட் 2 இல் தோன்றாது அல்லது நேர்மாறாகவும் நடக்கும் எனவே சர்க்யூட் ஐப் பயன்படுத்தி செயப்படுகின்ற அத்தகைய ஒரு செயல்படுத்தல் வில்கின்சன் பவர் டிவைடர் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த வில்கின்சன் பவர் டிவைடருக்கான சர்க்யூட் இது போன்றது மற்றும் ஏதேனும் பவர் போர்ட் 1 க்குள் நுழையும் போது அது போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 க்கு இடையில் சமமாக பிரிக்கப்படும் ஆனால் எந்த கூறுகளும் இல்லாமல் போர்ட் 2 இல் நுழையும் பவர் போர்ட் 3 இல் தோன்றும் ' அனைத்து போர்ட்களுக்கும் உள்ளீட்டு மின்மறுப்பு Zin Z0 என்பதை இப்போது நீங்கள் சரிபார்க்கலாம் இதன் முறைகள் இந்த பகுப்பாய்வு முறைகளுடன் தொடர்புடைய ஸ்லைடுகளில் காட்டப்பட்டுள்ளது அது இந்த விரிவுரையுடன் தொடர்புடையது ஆகும் இந்த வில்கின்சன் பவர் டிவைடரின் S அளவுரு மேட்ரிக்ஸ் இந்த சமன்பாட்டால் வழங்கப்படுகிறது நம் ஸ்லைடுகளுக்குச் சென்று பார்த்தால் S அளவுரு மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸால் வழங்கப்படுகிறது இது சிம்மெட்ட்ரிக் என்பதால் அது ஒரு ரேசிப்ரோகல் சாதனம் ஆகும் மூலைவிட்டங்கள் 0 ஆக இருப்பதால் இது பொருந்துகிறது இந்த கால் பங்கு அலைநீள துண்டுகள் டிரன்ஸ்மிஷன் லைன் இல் இருப்பதால் இந்த J அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இப்போது ஒவ்வொரு முறையும் இந்த கால் பங்கு அலைநீளங்கள் என்னவென்று நமக்குத் தெரியும் கால் பங்கு அலைநீள டிரன்ஸ்மிஷன் லைன் இன் மின் கோணம் Pie 2 அதனால்தான் நாம் S21 J root 2 என்று கூறுகிறோம் அதாவது எந்த நேரத்திலும் பவர் நுழையும் பொழுது போர்ட் 2 ஐ அடையும் நேரத்தில் சிக்னல் போர்ட் 1 க்குள் நுழைகிறது இந்த பேஸ் pie 2 ஆல் மாற்றப்படுகிறது போர்ட் 3 இல் சமிக்ஞை தோன்றுவதற்கும் இதே நிலைதான் நிச்சயமாக ஒன்று தெரிகிறது S 23 S 32 0 என்றாகிறது அதாவது போர்ட் 2 மற்றும் 3 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன எனவே இந்த சொற்பொழிவில் நாம் 3 போர்ட் சாதனங்களை பற்றி பார்த்தோம் நான் சொன்னது போல் 3 போர்ட் சாதனங்களில் 3 வகைகள் உள்ளன முதலாவது ஒன்று ரேசிப்ரோகல் மற்றும் லாஸ்லெஸ் ஆனால் எல்லா போர்ட்களிலும் பொருந்தவில்லை இது ஒரு போர்ட் இல் பொருந்தும் அந்த சாதனம் tee என அழைக்கப்படுகிறது நாங்கள் விவாதித்த சாதனம் அனைத்து 2 போர்ட்ஙகளிலும் பொருந்தக்கூடிய ரேசிப்ரோகல் அல்லாத மற்றும் லாஸ்லெஸ் அந்த சாதனம் ஒரு சுற்றறிக்கை என்று அழைக்கப்பட்டது மற்றும் இந்த 3 வது சாதனம் நாம் படித்த ரேசிப்ரோகல் எல்லா போர்ட்களுடனும் பொருந்தியது ஆனால் லாஸ்லெஸ் அல்ல அந்த சாதனம் நாம் அதை பவர் டிவைடர் என்று அழைக்கிறோம் அடுத்த சொற்பொழிவில் நாங்கள் 4 போர்ட் மைக்ரோவேவை பற்றி பார்ப்போம் 4 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்கள் கப்ளர் என்று பொதுவான அறியப்படுகின்றன